மின்புலத்தின் விரிகை மற்றும் காஸின் விதி முந்தைய பாடத்தில் ஒவ்வொரு வெக்டர் புலத்திற்கும் விரிகை எனப்படும் அளவையை வரையறுத்துள்ளோம் எனவே இதை எழுதுகிறேன் விரிகை எனப்படும் ஒரு அளவையை வரையறுக்கிறோம் இது ஒரு அடைக்கப்பட்ட கன அளவில் வெக்டர் புலத்தில் நிகர வெளியீடு அல்லது வெக்டர் புலத்தில் நிகர உள்ளீடு இருந்ததா என்பதைப் பற்றி நமக்கு தெரிவித்தது ஆகவே இது அந்த புலத்தின் மூலம் அல்லது உறிஞ்சு உடன் தொடர்பானது நாம் இப்போது இதை மின்புலத்திற்கு கவனம் செலுத்த போகிறோம் மேலும் மின்புலத்தின் விரிகை பற்றி விவாதிப்போம் மின்புலம் ஒரு வெக்டர் அளவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது x y மற்றும் z இன் சார்பு வெக்டர் r இன் சார்பாகவும் இதை எழுதலாம் எனவே விரிகை என்பது x கூறுகளின் x ஐ பொறுத்த பகுதி வகைக்கெழு y கூறுகளின் y ஐ பொறுத்த பகுதி வகைக்கெழு z கூறுகளின் z ஐ பொறுத்த பகுதி வகைக்கெழு ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ஆகும் அதை எவ்வாறு வரையறுக்கிறோம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஒரு அடைக்கப்பட்ட கன அளவு எடுத்து இந்த மேற்பரப்பில் உள்ள அனைத்தையும் எடுத்துக் கொண்டால் பரப்பளவு வெக்டர் அனைத்தும் தூரமாக அந்த கன அளவுக்கு வெளியே சுட்டிக்காட்டுகிறது ஒவ்வொரு மேற்பரப்பிலுள்ள E புலங்களின் தொகையை எடுத்துக்கொண்டு பரப்பளவோடு மற்றும் அனைத்து மேற்பரப்புகளின் தொகையோடு புள்ளிப் பெருக்கல் செய்தால் இதன் பொருள் என்னவென்றால் நான் பரப்பளவிற்கு செங்குத்தான திசையில் இந்த கூறு எடுத்து அதை பரப்பளவு கொண்டு பெருக்கல் செய்கிறேன் இது இந்த சிறிய கன அளவுக்கு சமம் இதை டெல்டா v மடங்கு விரிகை என அழைப்போம் இதுதான் இது ஒரு விரிகையாக எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எடுத்துக் கூறியது மேலும் ஒரு மூலம் அல்லது உறிஞ்சு என்ன என்பதை குறிக்கிறது இந்த அளவு 0 ஆக இருந்தால் விரிகை இல்லை என்பதை நினைவு கூறுவோம் எனவே விரிகை பூஜ்ஜியமற்றதாக இருக்க ஒரு புலம் அல்லது இந்த பரப்பளவில் புலத்தின் தொகையீடு பூஜ்ஜியமற்றதாக இருக்க வேண்டும் மின்புல நிகழ்வில் இது பாயம் என வரையறுக்கப்படுகிறது எனவே இப்போது ஒரு மின்னூட்டம் காரணமாக மின்புலத்தின் விரிகையை கணக்கிடுவோம் X y z என்ற ஒரு புள்ளியில் மின்புலமானது தொகையீடு ρ r பிரைமின் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் என வழங்கப்படுகிறது மற்றும் dv பிரைம் உங்களுக்கு பழகுவதற்காக வேண்டுமென்றே இவ்வாறு இதை எழுதுகிறேன் அதாவது இந்த கன அளவு பிரைமிக்கு தொகையீடு செய்கிறேன் மற்றும் 1 ன் கீழ் 4 பை எப்சிலான் 0 இதைத் தொடங்க x y z இல் உள்ள ஒரு புள்ளி மின்னூட்டத்தில் மின்புலமானது 1 ன் கீழ் 4 பை எப்சிலான் 0 q r கழித்தல் r பிரைமின் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் இங்கு புள்ளி மின்னூட்டத்தின் நிலையானது r பிரைமில் உள்ளது மேலும் நான் r இல் உள்ள மின்புலத்தை கணக்கிடுகிறேன் இந்த வெக்டரானது r கழித்தல் r பிரைம் Exyz14π0qr rr r3 இந்த விரிகையை எடுத்துக்கொள்வோம் அதற்கு முன் மின் புலத்தின் தனிப்பட்ட கூறுகளை நான் எழுதிக் கொள்கிறேன் Ex x y z ஆனது 1 ன் கீழ் 4 பை எப்சிலான் 0 x கழித்தல் x பிரைம் வகுத்தல் இந்த அடைப்புக்குறியை திறப்போம் x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 இதேபோல் x y z இல் Ey சமம் 1 ன் கீழ் 4 பை எப்சிலான் 0 இங்கே q இருக்க வேண்டும் இது q y கழித்தல் y பிரைம் இவற்றின் கீழ் x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 Exxyz14π0qx xx x2y y2z z232 Eyxyz14π0qy yx x2y y2z z232 விரைவாக நான் z கூறுகளை எழுதுவேன் x y z இல் உள்ள Ez ஆனது 1 ன் கீழ் 4 பை எப்சிலான் 0 q z கழித்தல் z பிரைம் கீழ் x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 Exxyz14π0qz zx x2y y2z z232 இப்போது x ஐ பொருத்து Ex இன் பகுதி வகைக்கெழு கணக்கிடுவோம் Ex என்பது x y z இன் சார்பு என்பதை கவனிக்கவும் எனவே x ஐ பொருத்து பகுதி வகைக்கெழு எடுக்கிறேன் இது பகுதி வகைக்கெழு 1 ன் கீழ் 4 பை எப்சிலான் 0 q x கழித்தல் x பிரைம் கீழ் x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 Exxyz∂x∂x14π0qx xx x2y y2z z232 இதை விரைவாக செய்கிறேன் q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 இங்கு பொதுவானதாக வெளியே வருகிறது முதல் பதம் 1 ன் கீழ் இடவசதி இல்லாததால் இதை மீண்டும் r கழித்தல் r பிரைம் கனம் கூட்டல் x கழித்தல் x பிரைம் என எழுதுகிறேன் நான் இப்போது இதன் பகுதி வகைக்கெழு எடுக்கிறேன் 1 ன் கீழ் r கழித்தல் r கனம் இது உங்களுக்கு மைனஸ் 3 ன் கீழ் 2 என்ற பதத்தை கொடுக்கும் 1 ன் கீழ் x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் அடுக்கு 5 ன் கீழ் 2 மேலே எனக்கு 2 மடங்கு x கழித்தல் x பிரைம் கிடைக்கும் எனவே இது q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 ன் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் கழித்தல் 3 x கழித்தல் x பிரைம் வர்க்கம் வகுத்தல் r கழித்தல் r பிரைம் அடுக்கு 5 என வருகிறது Exxyz∂xq4π01r r3 3x x2r r5 இதேபோல் y ஐ பொருத்து Ey இன் பகுதி வகைக்கெழு கணக்கிட முடியும் இது q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 இதை நீங்கள் சரி பார்க்கலாம் 1 ன் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் கழித்தல் 3 y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கீழ் r கழித்தல் r பிரைம் அடுக்கு 5 மேலும் z ஐ பொருத்து Ez இன் பகுதி வகைக்கெழு q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 ன் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் கழித்தல் 3 z கழித்தல் z பிரைம் வர்க்கம் கீழ் r கழித்தல் r பிரைம் அடுக்கு 5 Ey∂yq4π01r r3 3y y2r r5 Ez∂zq4π01r r3 3z z2r r5 இவை அனைத்திலும் r வெக்டர் பிரைம் வெக்டருக்கு சமமானதல்ல என நாம் எடுத்துள்ளோம் ஏனென்றால் இந்த பதம் மறைந்துவிடும் நான் என்ன கணிதம் செய்தாலும் மதிப்பீடு செய்யப்படாது இதையெல்லாம் நான் கூட்டினால் இந்த குழப்பம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நான் கூட்டினால் நான் என்ன பெறப் போகிறேன் பகுதி வகைக்கெழு Ex ன் கீழ் பகுதி வகைக்கெழு x கூட்டல் பகுதி வகைக்கெழு Ey ன் கீழ் பகுதி வகைக்கெழு y கூட்டல் பகுதி வகைக்கெழு Ez ன் கீழ் பகுதி வகைக்கெழு z ஐ பெறுகிறேன் இது E x y z இன் விரிகை தவிர வேறில்லை இது சமம் இந்த பதங்கள் சேர்ந்து எனக்கு 3 ன் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் எனவே எனக்கு q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 3 ன் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் கழித்தல் 3 x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் என்று கிடைக்கும் r கழித்தல் r பிரைம் வர்க்கத்தின் எண்ணளவு வகுத்தல் r கழித்தல் r பிரைம் அடுக்கு 5 இது 0 ஆகும் எனவே நீங்கள் மின்னூட்டத்தில் இல்லாதவரை புலத்தின் விரிகை 0 ஆகும் Ex∂xEy∂yEz∂zq4π03r r3 3r r2r r50 for rr சமன்பாட்டை இங்கே தட்டச்சு செய்க எனவே நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் நான் r பிரைமில் ஒரு புள்ளி மின்னூட்டத்தை எடுத்து E இன் விரிகையை r என்ற புள்ளியில் கணக்கிடும்போது r க்கு r சமமாக இல்லாவிட்டால் இது 0 ஆகும் எனவே இப்போது மின்னூட்ட பகிர்வை எடுத்துக் கொண்டால் நான் மின்னூட்ட பகிர்வில் இருந்து விலகி இருக்கும் வரை அதாவது ஒரு புள்ளியில் மின்னூட்டம் இல்லாத ஒரு புள்ளியில் நிலை மின்புலத்தின் விரிகை எப்போதும் 0 ஆக இருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் மின்னூட்டம் இல்லாத ஒரு இடத்தில் E ஐ கன அளவு தொகையீடு செய்யும்போது அதன் மதிப்பு 0 மின்னூட்டம் இல்லாத கன அளவில் ஆனால் மின்னூட்டத்தை உள்ளடக்கிய ஒரு கன அளவில் என்ன ஆகும் இப்போது அதைப் பார்ப்போம் r பிரைமில் மின்னூட்டம் q இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதற்காக ஒரு கோள கனஅளவை உருவாக்குகிறேன் இது கையாள எளிதாக இருக்கும் எனவே இந்த மின்னூட்டத்தையும் அதைச் சுற்றியுள்ள கன அளவையும் பார்ப்போம் புல கோடுகள் எல்லா இடங்களிலும் இதுபோன்று வெளியேறுகின்றன என்பது எனக்குத் தெரியும் ஏற்கனவே விவாதித்தது போல இவை கனஅளவிலிருந்து விலகி மேற்பரப்புக்கு செங்குத்தாக செல்கிறது இந்த செங்குத்து பற்றி இன்னும் கொஞ்சம் பின்னர் கூறுவேன் ஆனால் இப்போது இந்த dr ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் இந்த பரப்பளவை எடுத்துக்கொள்வோம் இதில் அனைத்தும் மேற்பரப்புக்கு வெளியே சுட்டிக்காட்டுகின்றன கனஅளவிற்கு வெளியே சுட்டிக்காட்டுகின்றன மேற்பரப்பில் மேற்பரப்பிற்கு செங்குத்தாக எனவே E மற்றும் மேற்பரப்பு எல்லா இடங்களிலும் இணையாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே E புள்ளி ds என்பது ஒன்றும் இல்லை E புள்ளி ds என்பது E மடங்கு பரப்பளவைத் தவிர வேறில்லை இப்போது ஒரு புள்ளி மின்னூட்டத்திற்கு E என்பது q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 ன் கீழ் r வர்க்கம் இங்கு r என்பது மையத்திலிருந்து உள்ள தூரம் ds4πr2q4π01r2q0 எனவே இது மேற்பரப்பு முழுவதும் உள்ள E இன் மதிப்பு இந்த கோள மேற்பரப்பு முழுவதும் ஒரே மாதிரியானது எனவே நான் E புள்ளி ds ஐ எடுத்துக் கொண்டால் 4 பை r வர்க்கம் q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 ன் கீழ் r வர்க்கமாக இருக்கும் இது 4 பை ரத்து செய்கிறது இது q ன் கீழ் எப்சிலன் 0 ஆக இருக்கும் எனவே ஒரு புள்ளிக் மின்னூட்டத்திற்கு அதைச் சுற்றியுள்ள ஒரு கோளத்தில் E புள்ளி ds ஆனது q ன் கீழ் எப்சிலன் 0 க்கு சமம் என்று இப்போது எனக்குத் தெரியும் எந்த மேற்பரப்புக்கும் இது உண்மையே அதைப் பார்ப்போம் நான் ஒரு தன்னிச்சையான மேற்பரப்பை உருவாக்கினால் இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையிலான கன அளவில் E புள்ளி ds 0 ஆக இருக்கும் ஏன் ஏற்கனவே நீங்கள் பார்த்தது போல தொகையீடு E புள்ளி ds ஆனது dv இன் விரிகை இந்த பகுதியில் எந்த மின்னூட்டமும் இல்லை இடையில் மின்னூட்டம் ஏதும் இல்லை என்றால் இது 0 ஆக இருக்கும் இது 0 என்றால் அதாவது எந்த பாயம் வந்தாலும் மின்புல பாய கோடுகள் உள்ளே வந்தாலும் பாயம் வெளியே செல்கிறது ஏனெனில் இந்த விரிகை 0 ஆகும் இது எந்த மேற்பரப்பிலும் E புள்ளி ds ஆனது அந்த மேற்பரப்பால் சூழப்பட்ட q வகுத்தல் எப்சிலன் 0 என்பதை குறிக்கிறது அதாவது மேற்பரப்பு கோளமாக இருக்க தேவையில்லை சரி எனவே நாம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் ஒன்றாக இணைத்து அதை ஒன்றாக உருவாக்கி ஒரு நிலை மின்புலத்தின் விரிகைக்கான பொது கூற்றை எழுதுவோம் எனவே நாம் கற்றுக்கொண்டதைப் பார்ப்போம் ஒரு மின்னூட்ட பகிர்வு வழங்கப்பட்டால் அதை நாம் ρ ஆப் r என்று அழைக்கிறோம் நாம் கற்றுக்கொண்டது முதலாவதாக மின்னூட்ட பகிர்வுக்கு வெளியே உள்ள புள்ளிகளில் E இன் விரிகை ஆனது பூஜ்ஜியத்திற்கு சமம் இரண்டாவது நாம் கற்றுக்கொண்டது நான் மின் புலத்தின் பாய்ச்சலை எழுதினால் அல்லது நான் மேற்பரப்பில் E புள்ளி ds ஐ எழுதினால் அது விரிகை தேற்றத்தால் இது மேற்பரப்பால் சூழப்பட்ட அல்லது கனஅளவின் மீது E இன் விரிகைக்கு சமம் மூன்றாவது ஒரு புள்ளி மின்னூட்டத்தை உள்ளடக்கிய மேற்பரப்பில் E புள்ளி ds எடுத்தால் அது புள்ளி மின்னூட்டம் வகுத்தல் எப்சிலன் 0 க்கு சமம் மேற்பரப்பு எங்குள்ளது என்பது முக்கியமல்ல புள்ளி மின்னூட்டம் மேற்பரப்பால் சூழப்பட்டு இருக்க வேண்டும் அதை துல்லியமாக சொல்ல மேற்பரப்பு எந்த வடிவத்திலும் கோள அல்லது கோளமற்ற அல்லது எந்த தன்னிச்சையான வடிவத்திலும் இருக்கமுடியும் எனவே மின்புலத்தின் விரிகை என்ன என்பதைக் காட்ட இந்த மூன்று மெய்ப்பாடுகளையும் இப்போது பயன்படுத்துவேன் எனவே இந்த மின்னூட்ட பகிர்வு ρ r ஐ மேற்பரப்புக்குள் எடுத்துக்கொண்டு மிகச் சிறிய கோள அல்லது எந்த வடிவிலான கன அளவை கருத்தில் கொள்வோம் உள்ளே எந்த புள்ளியிலும் நான் மின்புலம் E ஐ E1 கூட்டல் E2 என எழுத முடியும் அங்கு E1 கன அளவுக்குள் உள்ள மின்னூட்டங்கள் காரணமாக புலத்திற்கு சமமாக இருக்கும் மேலும் கன அளவு போதுமான அளவு சிறியதாக இருந்தால் புலம் தோராயமாக எல்லா புள்ளிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதைப் போல நாம் நினைக்கலாம் மற்றும் E2 வெளியில் உள்ள மின்னூட்டங்கள் காரணமான புலத்திற்கு சமம் பின்னர் நாம் கற்றுக்கொண்டவற்றின் மூலம் E இன் விரிகை E1 இன் விரிகை கூட்டல் E2 இன் விரிகை ஆகும் இருப்பினும் E2 இன் விரிகை பூஜ்ஜியமாகும் ஏனெனில் E2 இந்த கன அளவுக்கு வெளியே உள்ள மின்னூட்டங்கள் காரணமால் ஆனது எனவே இது E1 இன் விரிகை ஆகும் ஆகவே ஒரு புள்ளியில் E இன் விரிகையை கன அளவு தொகையீடு செய்யும்போது கன அளவு தொகையீடு E1 இன் விரிகைக்கு சமம் E1 என்பது இந்த மேற்பரப்பால் சூழப்பட்ட மின்னூட்டங்கள் காரணமான புலம் E புள்ளி dV இன் விரிகையை நான் மேற்பரப்பில் E1 புள்ளி ds என எழுத முடியும் இது உள்ளிருக்கும் மின்னூட்டங்கள் வகுத்தல் எப்சிலன் 0 தவிர வேறில்லை இது சில நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தது மின்னூட்டம் கொண்ட ஒரு சிறிய கன அளவிற்கு நான் மின்னூட்ட அடர்த்தி முறை சிறிய கன அளவு டெல்டா V என எழுதலாம் மேலும் இடக்கை பக்கத்தில் கன அளவு சிறியதாக இருந்தால் E ன் விரிகையானது கன அளவு டெல்டா V முழுவதும் சமமாக இருக்கும் இப்போது நீங்கள் டெல்டா V இருபுறமும் ரத்து செய்வதைக் காண்கிறீர்கள் இந்த மின்னூட்ட பகிர்வுக்குள் E இன் விரிகையானது ρ இன் கீழ் எப்சிலன் 0 இங்கேயும் ஒரு எப்சிலன் 0 உள்ளது எனவே நான் இப்போது எந்த புள்ளியிலும் டெல் புள்ளி E ஐ அந்த புள்ளியில் உள்ள ρ க்கு சமமாக எழுத முடியும் அந்த இடத்தின் மின்னூட்ட அடர்த்தி வகுத்தல் எப்சிலன் 0 மின்னூட்ட அடர்த்தி பூஜ்ஜியமாக இருந்தால் நான் மின்னூட்ட பகிர்வுக்கு வெளியே இருக்கிறேன் என்பது பொருள் விரிகை பூஜ்ஜியமாகும் நான் மின்னூட்ட பகிர்வுக்கு உள்ளே இருந்தால் விரிகை அடர்த்தி வகுத்தல் எப்சிலன் 0 ஆகும் எனவே இது விரிகை குறித்த பொதுவான கூற்று மேலும் இது காஸின் விதியின் வகையீட்டு வடிவம் என்று அழைக்கப்படுகிறது